வணக்கம் இந்த பாடத்தின் மற்றொரு தொகுதிக்கு வரவேற்கிறோம் 'நுண்ணலை ஒருங்கிணைந்த சுற்று' நாம் இங்கே இருக்கிறோம் நாம் வாரம் 2 உடன் தொடங்குகிறோம் முந்தைய தொகுதியில் நுண்ணலை கூறுகளை நாம் உள்ளடக்கியிருந்தோம் இந்த தொகுதியில் நுண்ணலை பொறியியலில் ஒரு முக்கியமான பயன்பாட்டை நாம் பார்க்க போகிறோம் முந்தைய வகுப்புகளில் என்ன பொருந்துகிறது என்பதை இப்போது விவாதித்தோம் பொருத்துவதன் மூலம் நாங்கள் என்ன சொல்கிறோம் என்பதைப் புதுப்பிக்கிறேன் எனவே பொருத்தத்தை நாம் பார்த்தோம் உங்களிடம் ஒரு சுமை இணைக்கப்பட்டிருந்தால் இந்த சுமை ஒரு டிரான்ஸ்மிஷன் லைன் அல்லது வேறு ஏதேனும் ஒரு பிணையத்தால் வழங்கப்பட்டால் அது ஒரு சிறப்பியல்பு நிகழ்வை Z 0 ஆக கொள்கிறது என்று வைத்துக் கொள்வோம் மேலும் ஒரு இன்சிடண்ட் அலை AL மற்றும் பிரதிபலித்த அலை BL உள்ளது நம் சுமை ZL BL 0 க்கு சமமாக இருந்தால் Z 0 ஒரு சிறப்பியல்பு மின்மறுப்பு கொண்ட டிரான்ஸ்மிஷன் கோடுடன் நன்கு பொருந்தக்கூடியதாகக் கூறப்படுகிறது இதுவும் காமா L 0 க்கு சமம் என்றும் இதை எழுதலாம் இப்போது நமக்குத் தெரிந்த காமா L ZL பிளஸ் Z 0 இல் ZL மைனஸ் Z0 க்கு சமம் எனவே இதுவும் 0 க்கு சமமாக இருக்க வேண்டும் மேலும் இது 0 என்பது ZL ZS க்கு சமமாக இருக்க வேண்டும் என்பதைக் குறிக்கிறது இப்போது இது அடிப்படை பொருந்தக்கூடிய சிக்கல் எனினும் டிரான்ஸ்மிஷன் கோடு அல்லது எந்த சாதனத்தை நாம் டிரான்ஸ்மிஷனின் முடிவில் சுமையின் முடிவில் நாம் பார்த்தால் இந்த நிபந்தனைகள் திருப்தி அடைந்தால் அது பொருந்தும் ஆனால் இது பெரும்பாலும் ஒரு குறிப்பிட்ட அதிர்வெண்ணுக்கு மட்டுமே உண்மை எல்லா அதிர்வெண்களுக்கும் அல்ல எனவே அந்த சந்தர்ப்பங்களில் இந்த சுமையை ஒரு அலைவரிசைக்கு மட்டுமல்லாமல் பரந்த அளவிலான அதிர்வெண்களுக்கு பொருத்து என்று சொல்ல விரும்பினால் நாம் என்ன செய்வது எனவே அதையே பிராட்பேண்ட் பொருத்தம் என்று அழைக்கிறோம் பரந்த அளவிலான அதிர்வெண்களுக்கு பொருந்துவது என்று பொருள் இந்த பிராட்பேண்ட் பொருத்தத்தை இப்போது புரிந்து கொள்ள முதல் விஷயம் நாம் கருத்தில் கொள்ள வேண்டிய முதல் உறுப்பு முந்தைய வகுப்பில் விவாதித்த கால் அலை மாற்றமாகும் எனவே மீண்டும் ஒரு கணம் கால் அலை மின்மாற்றிக்குச் செல்வோம் கால் அலை மின்மாற்றிக்கான வெளிப்பாட்டை நாம் எவ்வாறு பெற்றோம் என்பதை நினைவில் கொள்க மின்மறுப்பு நீளம் D இன் பரிமாற்றக் கோட்டின் உள்ளீட்டு மின்மறுப்பு சிறப்பியல்பு மின்மறுப்பு Z 0 ஐக் கொண்டிருக்கிறது மற்றும் காட்டப்பட்டுள்ளபடி ஒரு சுமை ZL இணைக்கப்பட்டுள்ளதாகக் கூறுகிறோம் பின்னர் உள்ளீட்டு மின்மறுப்பு Z D Z இல் D இந்த வெளிப்பாட்டால் வழங்கப்படுகிறது இப்போது இந்த வெளிப்பாடு நாம் ஒரு நீளம் D ஐக் கொண்டிருக்கும்போது லாம்ப்டாவை 4 ஆல் அல்லது வேறு வார்த்தைகளில் கூறுவதானால் மின் கோணம் பீட்டா D லாம்ப்டாவின் மீது 2 பைக்கு சமம் தொலைதூர லாம்ப்டாவால் 4 ஆல் பெருக்கப்படுகிறது இது மொத்த மின் கோணத்தை 52 ஆக ஆக்குகிறது எனவே எனவே கால் அலைநீளத்தை எந்த வகையிலும் வரையறுக்கலாம் D நீளம் லாம்ப்டா பை 4க்கு சமமாக இருந்தால் அல்லது டிரான்ஸ்மிஷன் கோட்டின் நீளத்தின் மின் கோணம் pi பை 2 ஆக இருந்தால் நாம் கவனிப்பது என்னவென்றால் நான் எழுதிய முந்தைய வெளிப்பாட்டிற்கு மாற்றாக பின்னர் நாம் பெறுவது Zn என்பது D இல் Z க்கு சமம் 4 இல் லாம்ப்டாவுக்கு சமம் இது ZL மீது Z 0 சதுரத்திற்கு சமம் மற்றும் இதிலிருந்து இது வெளிப்பாடு என்று நான் சொன்னேன் இது ஒரு தலைகீழ் வெளிப்பாடு நான் சொல்வது என்னவென்றால் ZL குறுகியதாக இருந்தால் Z திறந்ததாகத் தோன்றும் அல்லது ZL திறந்திருந்தால் Z இன் குறுகியதாகத் தோன்றும் நாம் மாற்ற விரும்புகிறோம் என்று வைத்துக் கொள்வதையும் நாம் விவாதித்தோம் நமக்கு இரண்டு மதிப்புகள் ZG மற்றும் ZL இருப்பதாகவும் நீங்கள் ZL ஐ ZG ஆக மாற்ற விரும்பினால் பின்னர் நாம் ஒரு கால் அலை நீளத்தை தேர்வு செய்கிறோம் ஒரு கால் அலை மின்மாற்றி ZL மீது ZG வழங்கிய சிறப்பியல்பு மின்மறுப்பு Z 0 ஐக் கொண்டுள்ளது இங்கே நிச்சயமாக ZL மற்றும் ZG இரண்டும் உண்மையானதாக இருக்க வேண்டும் எனவே கால் அலை மின்மாற்றிக்கான அடிப்படை வெளிப்பாடு இது கால் அலை மின்மாற்றிக்கான அடிப்படை வெளிப்பாடு என்ன என்பதை இப்போது நாம் அறிவோம் கால் அலை மின்மாற்றியின் அதிர்வெண் பதிலைப் பார்ப்போம் ஏனெனில் இந்த கால் அலை மின்மாற்றி ஒரு குறிப்பிட்ட அதிர்வெண்ணில் மட்டுமே உருமாற்றத்தை வழங்கும் இது அதிர்வெண் ஒரு கால் அலை மின்மாற்றி மற்றும் பிற அதிர்வெண்களுக்கு அல்ல இப்போது கால் அலை மின்மாற்றியின் அதிர்வெண் பதிலைக் காண காரணம் இந்த அதிர்வெண்ணிலிருந்து ஒரு சிறிய ஆஃப்செட் என்ன நடக்கிறது என்பதைப் பார்க்க விரும்புவதால் பரிமாற்றக் கோடு கால் அலை என்பது கால் அலை ஆகும் ஆகவே நாம் அதைச் செய்ய முயற்சித்தால் நாம் வெளிப்பாட்டிற்குச் செல்லும்போது சுமை RL இணைக்கப்பட்டிருக்கும் ஒரு பரிமாற்றக் கோடு நம்மிடம் இருக்கிறது என்று வைத்துக் கொள்வோம் அது ஒரு குறிப்பிட்ட அதிர்வெண் F 0 இல் கால் அலைநீள மின்மாற்றி வைத்திருப்பதாகக் கூறுகிறது எனவே இது அதிர்வெண் F 0 இல் 4 ஆல் லாம்ப்டா மற்றும் பண்பு மின்மறுப்புக்கு சமம் சரி பின்னர் சிறிய ஆஃப்செட்டுகளுக்கு ZE ஐ Z2 RL மற்றும் பீட்டாவின் LZ JZ2 டான் என எழுதலாம் Z2 மற்றும் பீட்டா L இன் JRL டான் Z2 உடன் Z1 மற்றும் RL இன் ஸ்கொயர் ரூட் இருக்கும் எனவே Z 1 என்பது சுமை RL ஐ நாம் அதிர்வெண்ணில் மாற்றும் மதிப்பு இது பரிமாற்றக் கோடு கால் அலைநீளம் எனவே இப்போது நாம் மாற்றினால் இங்கே Z1 என்பது RL இல் Z 2 ஸ்கொயருக்கு சமம் அல்லது FC இல் உள்ள F இன் உள்ளீட்டு மின்மறுப்பின் மதிப்பு இப்போது இந்த வெளிப்பாட்டுடன் நாம் திரும்பிச் சென்றால் நாம் Z க்கான வெளிப்பாட்டிற்கு திரும்பிச் சென்றால் அது வரும் இதை இப்படி எழுதுங்கள் எண் மற்றும் வகுப்பினை Z1 ஆல் வகுப்பதன் மூலம் நம் வெளிப்பாட்டை இதுபோன்று எழுதலாம் இப்போது இங்கே இந்த வெளிப்பாடு I 2F on F 0 உண்மையில் பீட்டா எல் இன் மதிப்பு பீட்டா ரீகால் லாம்ப்டாவின் மீது 2 பைக்கு சமம் ஆனால் எல் 4 இல் லாம்ப்டா 0 க்கு சமம் அங்கு லாம்ப்டா பூஜ்ஜியம் அதிர்வெண் F0 உடன் ஒத்திருக்கிறது அதற்காக நம் பரிமாற்றக் கோடு காலாண்டாகும் இது கால் அலை நீளம் எனவே லாம்ப்டா என்பது தற்போதைய அதிர்வெண்ணின் அலை நீளம் இது லாம்ப்டா 0 க்கு சமமாக இருக்காது இது F 0 இலிருந்து சற்று மாற்றப்பட்ட அதிர்வெண்ணாக இருக்கலாம் இது F0 இல் 2 F இல் pi க்கு சமம் பின்னர் Z இன் மன்னிக்கவும் நான் முழு வெளிப்பாட்டையும் எழுதவில்லை இதை நான் குறைப்பேன் நான் அதை செய்வேன் அதனால் மீண்டும் ஒரு முறை எழுத முடியும் Z2 ஆனது Z1 மீது RL ப்ளஸ் J ஸ்கொயர் ரூட் ஆஃப் RL பை Z1க்கு சமம் Tan 52 F பை F0 ஆகவே காமா N காமாவிற்கான ஒரு வெளிப்பாட்டை நான் கண்டுபிடிப்பதால் உள்ளீட்டு பிரதிபலிப்பு இணை செயல்திறன் மைனஸ் 1 இல் Z உடன் பிளஸ் 1 இல் Z ஆல் வழங்கப்படும் மேலும் சில கணித படிகள் இந்த வெளிப்பாட்டிற்கு வெளியே வந்த பிறகு அதன்பிறகு நான் இந்த வெளிப்பாட்டை எழுதினால் அதில் உள்ள இந்த காமா வெளியே வந்தால் எனவே உள்ளீட்டு பிரதிபலிப்பு குணகத்தின் அளவிலான காமாவுக்கான எனது வெளிப்பாடு இது இந்த வெளிப்பாட்டை நான் வரைந்தால் எனக்கு கிடைக்கும் வரைபடம் இது போன்றது எனவே தொட்டிகள் உள்ளன பின்னர் உச்சம் உள்ளன F0 க்கு சமமான F க்கு உள்ளீட்டு மின்மறுப்பு Z1 ஆகும் எனவே காமா இன் 0 க்கு சமம் இது ஒரு எளிய வரையறை இப்போது இந்த முழு வெளிப்பாடு இங்கே மீண்டும் மீண்டும் செய்யப்படுகிறது F0 இன் ஒவ்வொரு ஒற்றைப்படை பெருக்கத்திற்கும் இது மீண்டும் மீண்டும் செய்யப்படுகிறது மேலும் பல மடங்குகளுக்கு காமா அதிகபட்ச மதிப்பை எட்டுவதையும் அது காமா L மதிப்பால் வழங்கப்படுவதையும் நீங்கள் காண்கிறீர்கள் அடையக்கூடிய அதிகபட்ச மதிப்பு காமா L காமா L இன் மதிப்பை நீங்கள் மாற்றினால் காமா L மதிப்பை நாம் தொடர்ந்து மாற்றிக் கொண்டே இருப்போம் என்று சொல்லுங்கள் பின்னர் என்ன நடக்கும் காமா L மதிப்பை அதிகரித்தால் சொல்லுங்கள் பின்னர் நம் வரைபடம் இதுபோன்று மாறுகிறது அதாவது நாம் நம் ZLயை மாற்றுகிறோம் காமா L அதிகரிக்கிறது ஆனால் காமா L அதிகபட்ச மதிப்பு 1 ஐக் கொண்டிருக்கும் அதை நாம் அதிகரிக்க முடியாது இவை அனைத்திற்கும் அடிப்படையில் மேலதிக மாற்றங்களை எங்களால் செய்ய முடியாது எங்கள் காமா L மாறும் மற்றும் அந்த வகையில் அவர் அலைவரிசையை கட்டுப்படுத்த முடியும் என்பதற்காக மட்டுமே நாங்கள் எங்கள் ZL ஐ மாற்றிக் கொள்ள முடியும் எனவே இப்போது நான் அலைவரிசை என்ற சொல்லைக் குறிப்பிடுகிறேன் அது என்ன என்பதை வரையறுக்கிறேன் மின்மறுப்பு பொருத்தத்தின் விஷயத்தில் அலைவரிசையின் கருத்து சாதாரண 3bp அலைவரிசையிலிருந்து சற்று வித்தியாசமானது நான் ஒரு குறிப்பிட்ட மதிப்புள்ள காமா N ஐத் தேர்வுசெய்கிறேன் என்று வைத்துக்கொள்வோம் இது காமாவின் அளவின் எந்த நேரத்திலும் இந்த காமா M க்குக் கீழே இருக்கும் என்று சொல்லும் மதிப்பு பின்னர் அந்த அதிர்வெண் வரம்பு எந்த அளவிலான காமா F ஐ விட காமாவின் அளவு காமா N ஐ விட குறைவாக உள்ளது நான் அந்த அலைவரிசைகளை அழைக்கிறேன் அல்லது டெல்டா F ஒரு அலைவரிசை என்று அழைக்கப்படுகிறது இப்போது இந்த 2 F0 நீளம் pi F0 உடன் ஒத்துள்ளது கால் அலை மீது 572 மின் நீளம் கொண்டது மற்றும் இது 3 pi 2 உடன் ஒத்திருக்கிறது நாம் அடையக்கூடிய சில முடிவுகள் சரி நாம் பார்த்த ஒரு விஷயம் என்னவென்றால் காமா L மதிப்பை நாம் தொடர்ந்து அதிகரித்தால் அலைவரிசை உண்மையில் குறைகிறது இல்லையா இது குறுகலாக மாறும் என்பதால் காமா L அதிகரிப்புடன் அலைவரிசை குறைகிறது மேலும் நாம் காணும் இரண்டாவது விஷயம் என்னவென்றால் உள்ளீட்டு பிரதிபலிப்பு குணக அளவு என்பது அதிர்வெண்ணின் குறிப்பிட்ட கால செயல்பாடு மற்றும் ஒரு சரியான பொருத்தம் பெறப்படுகிறது எங்கிருந்தாலும் இந்த தொட்டிகள் அதாவது F0 இன் ஒற்றைப்படை மடங்குகள் இப்போது அலைவரிசை என்றால் என்ன என்பதை வரையறுத்துள்ளோம் உள்ளீட்டு பிரதிபலிப்பு குணகம் குறிப்பிட்ட மதிப்பு காமா M ஐ விட குறைவாக இருந்தால் காமா எம் மதிப்புக்கான அதிர்வெண்களின் வரம்புமதிப்பில் காமாவின் அளவு காமா N ஐ விட குறைவாக உள்ளது இது பேண்ட் வித்தாகும் இது கால் அலை மின்மாற்றியின் அலைவரிசை எனவே இப்போது மீண்டும் எங்கள் வளைவுக்குச் சென்றால் நம்மிடம் F உள்ளது இது காமா மின் ஆகும் இது இதுதான் நாம் இப்போது பார்த்த வளைவு இவை F0 3 F 0 இன் மதிப்புகள் இது 3F0 மற்றும் நான் சில மதிப்பு காமா E காமா என் போன்றவற்றை வரையறுக்கிறேன் இப்போது எனவே இந்த புள்ளியை வைத்துக்கொள்வோம் இந்த அதிர்வெண் மதிப்பு காமா என் மாடுலஸ் காமா M க்கு சமமாக இருக்கும் நான் அந்த மின் கோணத்தை தீட்டா M என்று அழைக்கிறேன் எனவே புள்ளியில் F 0 தீட்டா pi பை 2 க்கு ஒத்திருக்கும் 2F0 தீட்டா pi க்கு சமமாக இருக்கும் 3F0 தீட்டாவில் 3pi க்கு 2 க்கு சமமாக இருக்கும் என்று நாம் விவாதித்தோம் இப்போது பேசப்படும் அலைவரிசை டெல்டா pi பை 2 இருமுறை மைனஸ் தீட்டா M க்கு சமம் அல்லது இதை நான் எழுதியிருக்க வேண்டும் இதை ஒரு டெல்டா தீட்டா எழுதியிருக்க வேண்டும் என்று நீங்கள் அறியலாம் டெல்டா தீட்டா டெல்டா F உடன் ஒத்துள்ளது எனவே டெல்டா தீட்டாவையும் இங்கே எழுதலாம் டெல்டா தீட்டா இருமடங்கு பை பை 2 மைனஸ் தீட்டா M க்கு சமம் ஏனெனில் இது பை 2 ஆல் பை இது பை 2 மைனஸ் தீட்டா இது இரண்டு மடங்கு டெல்டா தீட்டா இந்த தீட்டா M இந்த உறவிலிருந்து கண்டுபிடிக்கப்படுகிறது cos theta M காமா M க்கு 1 மைனஸ் காமா M ஸ்கொயருக்கு சமம் சரி எனவே தீட்டா M இன் மதிப்பை நாம் கண்டுபிடிக்கிறோம் அங்கிருந்து அதன் மதிப்பைக் கண்டுபிடிக்கலாம் M டெல்டா தீட்டாவின் மதிப்பை நாம் கண்டுபிடிக்கலாம் மேலும் அலைவரிசை என்று ஒரு சொல் உள்ளது எனவே பகுதியளவு அலைவரிசை என்றால் என்ன என்பதை வரையறுக்கிறேன் பின்னிணைப்பு அலைவரிசை இந்த விகிதமாக வரையறுக்கப்படுகிறது இது டெல்டா தீட்டா பை pi 2 க்கு சமமாக எழுத முடியும் அது பை மூலம் இரண்டு மடங்கு பைவுக்கு 2 மைனஸ் தீட்டா M மீது பை 2 ஆல் சமமாக இருக்கும் இது 2 மைனஸ் 4 தீட்டா M pi இப்போது வழக்கமாக இந்த வடிவமைப்புகள் நடக்கும் வழி என்னவென்றால் உங்களுக்கு காமா N இன் மதிப்பு வழங்கப்படுகிறது அதில் இருந்து தீட்டா M இன் மதிப்பைக் கண்டுபிடிப்பீர்கள் அதிலிருந்து பகுதியளவு அலைவரிசையை நீங்கள் காணலாம் எனவே இது கால் அலை மின்மாற்றியில் இருந்து சாத்தியமான அதிகபட்ச பகுதியளவு அலைவரிசை ஆகும் இப்போது இந்த தொகுதி நிச்சயமாக பிராட்பேண்ட் மின்மறுப்பு பொருத்தத்தில் இருந்தது மேலும் கால் அலை மின்மாற்றி மூலம் நீங்கள் ஒரு குறிப்பிட்ட அலைவரிசையை மட்டுமே பெற முடியும் என்பதைக் காண்கிறோம் அலைவரிசையை அதிகரிக்க நீங்கள் செல்ல முடியாது காமா Lஐ அதிகரிப்பதன் மூலம் நீங்கள் அதிகரிக்கலாம் அலைவரிசையை குறைக்கலாம் அல்லது காமா Lஐ குறைப்பதன் மூலம் அலைவரிசையை அதிகரிக்கலாம் ஆனால் சில வரம்புகள் உள்ளன இப்போது எப்போதுமே நம் தேவை என்னவென்றால் கால் அலை மின்மாற்றி என்ன வழங்க முடியும் என்பதற்கு சமமாக இருக்காது ஆகவே இன்னும் அதிகமான அலைவரிசையைப் பெறுவதற்கு நாம் மற்ற மார்க் அப்களைப் பார்க்க வேண்டும் அத்தகைய முறை பரிமாற்றக் கோட்டின் ஒரு பகுதியால் அல்ல ஆனால் பரிமாற்றக் கோடுகளின் பல பிரிவுகள் ஒன்றுடன் அடுக்கி வைக்கப்படுகின்றன எனவே அது பல பிரிவு என்று அழைக்கப்படுகிறது அந்த வகையான கட்டமைப்பு பல பிரிவு மின்மறுப்பு பொருந்தும் சுற்று அல்லது பல பிரிவு பிராட்பேண்ட் பொருந்தும் சுற்று என குறிப்பிடப்படுகிறது இதை அடுத்த தொகுதியில் நாம் உள்ளடக்குவோம் Thank You